MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் இன் டோபோலாஜியை ஒருங்கிணைத்துள்ளோம் இப்போது அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்க்க அதை அனாலிசிஸ் செய்வோம் நம்மிடம் இன்புட் கரண்ட் சோர்ஸ் ii உள்ளது நம்மிடம் MOS டிரான்சிஸ்டர் உள்ளது இங்கே கேட் ட்ரைன் மற்றும் சோர்ஸ் மற்றும் நாம் ரெசிஸ்டன்ஸ்ஸை இணைக்க வேண்டும் இது டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ஸைக் குறிக்கிறது அதாவது VO ஆனது iiRm க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அவுட்புட் VO அங்கு முடிந்துவிட்டது இது VGS இது gmvgs இப்போது இதைத் தவிர நம்மிடம் கரண்ட் சோர்ஸ் ஆனது பெர்பெக்ட் ஆக இருக்காது எனவே அதன் குறுக்கே Rs ரெசிஸ்டன்ஸ் உள்ளது நிச்சயமாக ஒரு லோட் இருக்கும் ஏனென்றால் நாம் சிலவற்றை டிரைவ் செய்யவேண்டும் இது முழுமையான சர்க்யூட் இந்த சர்க்யூட்டில் உண்மையில் VOii என்றால் என்ன என்பதை நீங்கள் இப்போது அனாலிசிஸ் செய்யலாம் வழக்கம் போல் லீனியர் சர்க்யூட் அனாலிசிஸ்ஸை மேற்கொள்ளவும் ட்ரான்ஸ்பர் பங்சனைக் கண்டறியவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் பின்னர் நான் இங்கே பெறுவதை நீங்கள் ஒப்பிடலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் நாம் இதை சற்று வித்தியாசமான வடிவத்தில் முன்பே அனாலிசிஸ் செய்துள்ளோம் எனவே நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு நினைவில் வைத்திருந்தால் ட்ரைன் பீட்பேக் பையாஸ் ஐப் பயன்படுத்தி காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் ஐ நாம் உணர்ந்துள்ளோம் ஸ்மால் சிக்னல் ஈகுவலன்ட் சர்க்யூட்டை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அது இப்படித்தான் இருந்தது MOS டிரான்சிஸ்டர் இங்கே இருந்தது இன்புட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் Vi ஆனது ரெசிஸ்டன்ஸ் Rs உடன் தொடர் இணைப்பில் இருந்தது மற்றும் பீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் அது RG என அழைக்கப்பட்டது இது VGS மற்றும் gm VGS இது RL இப்போது நான் இங்கே வைத்திருப்பது இதைப் போலவே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே RG என்பது அங்குள்ள Rm ஆல் குறிக்கப்படுகிறது மற்றும் ரெசிஸ்டன்ஸ் Rs உடன் தொடர் இணைப்பில் உள்ள வோல்ட்டேஜ் சோர்ஸ்ற்குப் பதிலாக ரெசிஸ்டன்ஸ் Rs உடன் பக்க இணைப்பில் கரண்ட் ii ஐக் கொண்டுள்ளேன் எனவே நான் இங்கு பெற்ற அனைத்து முடிவுகளையும் இங்கே பயன்படுத்தலாம் இப்போது நாம் முதலில் சென்று இதை ஆய்வு செய்யலாம் உண்மையில் நான் பரிந்துரைத்தபடி தயவுசெய்து அதைச் செய்து நீங்கள் பெறும் பதில் நான் பெறுவதைப் போலவே இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நான் இதை இணைப்பதற்கான காரணங்களில் ஒன்று முந்தைய அனாலிசிஸ் இன் முடிவுகளைப் பயன்படுத்த முடியும் சில நேரங்களில் நீங்கள் அதைச் செய்யலாம் மேலும் காம்போனென்ட்ஸ்களின் மதிப்புகள் மாறும்போது ஒரே சர்க்யூட் எவ்வாறு மிகவும் வித்தியாசமாக செயல்பட முடியும் என்பதை விளக்குவதற்கு இது நான் சொன்னது போல் இது ஒரு காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் மேலும் இது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் வெளிப்படையாக இது சில மதிப்புகளின் காம்பினேஷன்களுக்கு காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் ஆகவும் காம்போனென்ட்ஸ்களின் மதிப்பு வேறு சில மதிப்புகளின் காம்பினேஷன்களுக்கு கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகவும் செயல்படுகிறது அந்த விஷயங்களை எல்லாம் பார்ப்போம் இப்போது இந்த இரண்டையும் நான் எவ்வாறு தொடர்புபடுத்துவது இங்கே இந்த பகுதி - Vi மற்றும் Rs என்பது அந்த பகுதிக்கு சமம் Vi iiRs ஆக இருந்தால் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று சரியாக ஒரே மாதிரியாக இருக்கும் Vi iiRs எனில் இந்த Rs உடன் பக்க இணைப்பில் இருக்கும் கரண்ட் சோர்ஸ் ஆனது இந்த வோல்ட்டேஜ் சோர்ஸ் உடன் தொடர் இணைப்பில் இருக்கும் Rs என்ற நார்த்தன் ஈகுவலன்ட் ஆக இருக்கும் நாம் மைனஸ் ii ஐப் பெறுகிறோம் ஏனெனில் இந்த கரண்ட் சோர்ஸ் ஆனது கீழ்நோக்கிச் சுட்டிக்காட்டுகிறது அதேசமயம் இந்த வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆனது மேலே பாசிட்டிவ் முனையத்தைக் கொண்டுள்ளது இப்போது இந்த மேப்பிங் மூலம் இந்த சர்க்யூட்டிற்கான முடிவுகளை நமது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ற்காகப் பயன்படுத்தலாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் RG எங்கிருந்தாலும் அதை Rm என்று மாற்ற வேண்டும் அதுதான் அற்பமான மாற்றம் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்க்கு ட்ரைன் பீட்பேக் பையாஸ் உடன் நம்மிடம் vovi gmRGRL RLgmRLRsRsRGRL இருந்தது இப்போது இந்த vi ஐ iiRs உடன் மாற்ற வேண்டும் என்பதைத் தவிர அதே விஷயம் நமக்கு வேலை செய்கிறது நான் அதைச் செய்தால் அதற்குச் சமமாக vo iiRs கிடைக்கும் மற்றும் vo பை ii மட்டுமே வேண்டும் எனவே இதை Rs உடன் பெருக்குகிறேன் எனவே voiiRsgmRLRsRsRmRL இப்போது நமக்கு என்ன வேண்டும் நாம் விரும்புவது Rm இப்போது இந்த எக்ஸ்பிரஸ்ஸன் எப்போதாவது 1 க்கு சமமாகுமா அது போல் தெரிகிறது டினோமரேட்டரில் இந்த சொல் ஆதிக்கம் செலுத்தினால் டினோமரேட்டரில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரே சொல் இதுதான் என்று வைத்துக்கொள்வோம் நிச்சயமாக இது அதன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது அது கடினம் அல்ல ஏனெனில் இந்த gmRm ஆனது 1 ஐ விட சற்று பெரியதாக இருக்கும் எனவே இது அதன் மீது ஆதிக்கம் செலுத்தும் gmRm1 மற்றும் gmRLRsRsRmRL எனில் இந்த வழக்கில் இந்த நிலைமைகளின் கீழ் இது தோராயமாக Rm க்கு சமமாக இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் எனவே நெகட்டிவ் பீட்பேக் ஐப் பற்றிய நமது உள்ளுணர்வு யோசனையைப் பயன்படுத்தி கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக நாம் ஒருங்கிணைத்தோம் இவ்வாறு அது நடந்துகொள்கிறது அவுட்புட் வோல்ட்டேஜ் டு இன்புட் கரண்ட்டின் சரியான விகிதம் Rm அல்ல ஆனால் இது போன்ற சில மதிப்பு ஆனால் அது Rm க்கு மிக அருகில் இருக்கும் உண்மையில் இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அது Rm க்கு அருகில் இருக்கும் எனவே நீங்கள் காம்போனென்ட்ஸ் மதிப்புகளைத் தேர்ந்தெடுக்கும்போது இந்த நிபந்தனைகள் திருப்திகரமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இது voii க்கான எக்ஸ்பிரஸ்ஸன் நாம் அதை வெவ்வேறு வழிகளில் எளிதாக்குவோம் அதிலிருந்து என்ன வருகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே முதலாவதாக இது ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் உடன் இயக்கப்பட்டால் அதாவது Rs என்பது இன்பினிட்டி க்கு சமம் எனில் என்ன நடக்கும் இந்த வெளிப்பாட்டை நான் இன்பினிட்டியை நோக்கிச் செல்லும் Rs வரம்பில் மதிப்பீடு செய்ய வேண்டும் இதைச் செய்வது மிகவும் எளிதானது நான் நியூமரேட்டர் மற்றும் டினோமரேட்டர் இரண்டையும் Rs ஆல் வகுக்கிறேன் நான் gmRmRL RLgmRL1RmRL Rs பெறுவேன் வெளிப்படையாக Rs இன்பினிட்டியை நோக்கி செல்வதால் இது போய்விடும் மேலும் என்னிடம் gmRmRL RLgmRL1 இருக்கும் நான் என்ன செய்வேன் என்றால் எல்லா சொற்களையும் gmRL ஆல் வகுக்கிறேன் அப்படியானால் நான் Rm 1 என்பதைப் பெறுவேன் எனவே Rs ஆனது இன்பினிட்டி ஆகவும் மேலும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆனது ஐடியல் கரண்ட் சோர்ஸ் ஆல் இயக்கப்படுகிறது என்றால் இதுவே எக்ஸ்பிரஸ்ஸன் ஆகும் இப்போது gm ஆனது மிகப் பெரியதாக இருந்தால் அதாவது gmRm 1 என்றால் பின்னர் இந்த நியூமரேட்டர்ரில் உள்ள சொல் இதை விட மிகச் சிறியதாக இருக்கும் மற்றும் அது புறக்கணிக்கப்படலாம் இதேபோல் gmRL1 என்றால் இந்த முழு விஷயம் Rm க்கு தோராயமாக இருக்கும் எனவே நெகட்டிவ் பீட்பேக் ஆம்பிளிஃபையரில் உள்ள மற்ற எல்லா நிகழ்வுகளையும் போலவே மற்ற அனைத்து கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களைப் போலவே டிரான்சிஸ்டரின் gm டிரான்சிஸ்டரின் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆனது மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் அது மிகப் பெரியதாக இருந்தால் உண்மையில் அது இன்பினிட்டியை நோக்கிச் சென்றால் நாம் விரும்பும் உறவை சரியாகப் பெறுவோம் உதாரணமாக இங்கே gm ஆனது இன்பினிட்டியை நோக்கிச் சென்றால் நீங்கள் Rm ஐ சரியாகப் பெறுவீர்கள் அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் அதுதான் நடக்கிறது எனவே gm இங்கேயும் இன்பினிட்டியை நோக்கிச் சென்றால் நீங்கள் Rm ஐ மட்டுமே பெறுவீர்கள் என்பதைக் காணலாம் இப்போது gm ஆனது இன்பினிட்டி ஆக இருந்தால் அது Rm இலிருந்து சிறிது விலகும் இது அனைத்து கண்ட்ரோல்ட் சோர்ஸ்களுக்கும் பொருந்தும் சில சிறிய வேறுபாடுகள் இருந்தது சோர்ஸ் பாலோயர்க்கு யூனிட்டி கெய்ன் உடன் ஒரு வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் ஆனால் உங்களுக்குத் தெரியும் சோர்ஸ் பாலோயர் கெய்ன் ஆனது ஒன்றுக்கு அருகில் உள்ளது ஆனால் சரியாக ஒன்று இல்லை gm ஆனது இன்பினிட்டி ஆக இருந்தால் அது ஒன்றுக்கு சமமாக இருக்கும் எனவே Rs ஆனது இன்பினிட்டியை நோக்கிச் செல்வதால் இதைப் பெறுவீர்கள் எனவே இந்த இரண்டு எக்ஸ்பிரஸ்ஸன்களைப் பார்ப்போம் இது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ற்கான அவுட்புட் வோல்ட்டேஜ் டு இன்புட் கரண்ட்டிற்குறிய கெய்ன் அல்லது ரேஷியோ ஆகும் மேலும் இது ட்ரைன் பீட்பேக் பையாஸ் கொண்ட காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் இன் கெய்ன் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட சொல் மேலாதிக்கமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அது மேலாதிக்கமாக இருந்தால் தோராயமாக நாம் விரும்புவதைப் பெறுகிறோம் voii தோராயமாக Rm க்குச் சமம் அதேசமயம் ட்ரைன் பீட்பேக் உடன் கூடிய காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் இல் இது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்பதை நீங்கள் நினைவுகூர்ந்தால் டினோமரேட்டரில் RG ஆனது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் எனவே இது ஆதிக்கம் செலுத்தினால் நம்மிடம் voii தோராயமாக gmRL ஆக உள்ளது எனவே அவைகள் வேறுபட்டவை ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவை இப்போது காம்போனென்ட்ஸ்களின் மதிப்புகளில் மட்டுமே வேறுபாடு இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த அனைத்து சொற்களிலும் இந்த RG ஆனது ஆதிக்கம் செலுத்தும் மதிப்புகளை நீங்கள் தேர்வுசெய்தால் அது ட்ரைன் பீட்பேக் உடன் ஒரு காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் ஆக செயல்படுகிறது நீங்கள் மதிப்பைத் செய்யும்போது இது மேலாதிக்கமாக இருக்கும் gm கொண்ட சொல் ஆதிக்கம் செலுத்துகிறது பின்னர் அது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக செயல்படுகிறது எனவே சர்க்யூட்டில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இது வலியுறுத்துகிறது அதே சர்க்யூட் அவை சரியாக ஒரே மாதிரியாக இருக்கும் டோபோலஜி ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் பிஹேவியர் ஆனது காம்போனென்ட்ஸ்களின் மதிப்புகளைப் பொறுத்து மிகவும் வித்தியாசமானது